சென்ற வகுப்பில் நாம் பூலியன் அல்ஜீப்ராவின் அடிப்படை விஷயங்களைக் கண்டோம் மேலும் ஹன்டிங்டன் ஒப்புக் கொள்கைகள் மற்றும் சில அடிப்படைத் தியரங்கள் பற்றியும் பார்த்தோம் இறுதியாக அடிப்படை ஒப்புக் கொள்கைகளிலிருந்து தியரங்களை எவ்வாறு தருவிப்பது என்பதையும் அறிந்து கொண்டோம் இன்று நாம் ஒரு பூலியன் சார்பை ட்ரூத் டேபிளாக எவ்வாறு மாற்றுவது என்பதைப் பற்றி விவாதிப்போம் அடுத்து பூலியன் சார்பை லாஜிக் கேட்களைக் கொண்டு எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது என்பதையும் பூலியன் அல்ஜீப்ராவின் உதவியுடன் எளிமையாக்கலை எவ்வாறு நிகழ்த்துவது என்பதையும் பார்க்க இருக்கிறோம் மற்றும் ஷேனான் விரிவாக்க தியரம் பற்றியும் பார்ப்போம் y பூலியன் சார்புகள் என்பது நீங்கள் நன்றாக அறிந்த ஒன்று தான் எனவே ஏதேனும் இரண்டு வகை சார்புகளை எடுத்துப் பகுப்பாய்வு செய்வோம் முதலாவதாக இரு மாறிகள் உடைய சார்பை எடுத்துக் கொள்வோம் அது Fxy x x' அதாவது x காம்ப்ளிமென்ட்டை y உடன் அண்டு செய்து மற்றும் இந்தத் தொகுப்பை x உடன் ஆர் செய்யப்பட்டுள்ளது இனி இதற்கு ட்ரூத் டேபிளை எவ்வாறு பெறுவது அதற்கு முதலில் x y ஆகியவற்றிற்கு 0 0 என்பதை பதிலிடுவோம் அப்படியானால் Fxy 0 0' 0 என்னும் சமன்பாட்டில் முதல் 0 "x" யையும் 0' என்பது x ப்ரைம்மையும் கடைசி 0 y யையும் குறிக்கிறது இதில் 0 ப்ரைம் என்பது 1 ஆக மாறிவிடும் இறுதியில் 0 1 0 0 எனக் கிடைக்கும் இவ்வாறு ட்ரூத் டேபிளின் முதல் வரிசையினை பெற்றுவிட்டோம் அடுத்தாக x y ஆகியவற்றிற்கு 01 அடுத்து 10 அடுத்து 11 என பிற மதிப்புகளைப் பதிலிட்டு F -ன் மதிப்பை அறிந்து கொள்ளலாம் இங்கு அண்டு மற்றும் ஆர் செயலாக்கத்தின் காரணமாக கடைசி மூன்று உள்ளீடுகளுக்கு ட்ரூத் டேபிளின் வெளியீட்டுப் பக்கத்தில் 1 1 1 எனக் கிடைக்கும் ஆக இவ்வாறு நாம் ட்ரூத் டேபிளைக் கட்டமைக்கலாம் Fxyz x y x z அடுத்து 3 மாறிகள் கொண்ட ஒரு பூலியன் சார்பிற்கு ட்ரூத் டேபிளை வரைய முற்படுவோம் முந்தைய சார்பில் பெருக்கல் தீர்மங்கள் இறுதியில் கூட்டப்பட்டிருந்தன இந்த உதாரணத்தில் கூட்டல் தீர்மங்கள் இறுதியில் பெருக்கப்பட்டிருக்கின்றன அதாவது Fxyz என்பது ஒரு பெருக்கல் தீர்மம் ஆகும் சரி ட்ரூத் டேபிளை அடைய முதலில் x y z ஆகியவற்றிற்கு 0 0 0 என பதிலிடுவோம் அப்போது F ஆனது 0 ஆர் 0 அண்டு 0 ஆர் 0 அதாவது 0 0 0 0 என்றாகும் இங்கு 0 ஆர் 0 என்பது 0 என்னும் மதிப்பைத் தரும் ஆக இறுதியில் வெளியீடு 0 என இருக்கும் இது தான் ட்ரூத் டேபிளின் முதல் வரிசைக்கான தரவு அடுத்து x y z 0 0 1 என பதிலிடுவோம் இங்கு 0 0 0 வைத் தரும் மற்றும் 0 1 1 ஐத் தரும் அடுத்த நிலையில் 0 1 ன் முடிவு 0 எனக் கிடைக்கும் இது தான் ட்ரூத் டேபிளின் இரண்டாவது வரிசை ஆகும் இது போல் மற்ற வரிசைகளையும் நிரப்பிக் கொள்ளலாம் இது ஒரு மிக எளிமையான அணுகுமுறை எனவே எந்த ஒரு சார்பு கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதன் மாறிகள் 'n' என வைத்துக் கொண்டால் ட்ரூத் டேபிளில் 2n வரிசைகள் இருக்கும் ஆக ஒவ்வொரு கலவைக்கான மதிப்புகளைப் பதிலிட்டு ட்ரூத் டேபிளின் அனைத்து வரிசைகளையும் நிரப்பலாம் இப்போது ஏதேனும் ஒரு பூலியன் சார்பை வன்பொருள் கொண்டு செயற்படுத்த வேண்டுமென்றால் அதற்கு லாஜிக் கேட்கள் தேவைப்படும் ஓவ்வொரு பூலியன் செயலுக்கும் ஏற்ற ஒரு லாஜிக் கேட் உள்ளது Fxy x x' y என்பதை எடுத்துக்காட்டாகக் கொள்வோம் இங்கு x ப்ரைம் என்பது x காம்ப்ளிமென்ட் ஆகும் அதற்கு நாட் கேட் தேவை ஆக ஒரு நாட் கேட்டை எடுத்துக் கொண்டு அதன் உள்ளீட்டில் x என்பதை இணைத்தால் அதன் வெளியீடு x ப்ரைம் என கிடைக்கும் இது மிக எளிதாகக் கிடைக்கக்கூடியது அடுத்து இந்த x ப்ரைமை y உடன் அண்டு செய்ய வேண்டும் அதற்கு ஒரு 2 உள்ளீடு அண்டு கேட்டை இணைக்க வேண்டும் ஒரு உள்ளீடு x ப்ரைம் மற்றொரு உள்ளீடு y ஆகும் எனவே வெளியீட்டில் x ப்ரைம் y எனக் கிடைக்கும் அடுத்து இந்த முடிவை x உடன் ஆர் செய்ய வேண்டும் அதற்கு ஒரு 2 உள்ளீடு ஆர் கேட்டைப் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு இறுதி வெளியீட்டை நாம் பெற முடிகிறது ஆக நாம் செய்யும் ஒவ்வொரு பூலியன் செயலாக்கத்திற்கும் அது தொடர்புடைய லாஜிக் கேட்களைக் கொண்டு டிஜிட்டல் சுற்றை உருவாக்கலாம் சரி நாம் முன்பு கண்ட மற்றுமொரு சார்பான Fxyz x y x z க்கு கேட்களைக் கொண்டு நடைமுறைப்படுத்துவோம் இங்கு x y என்னும் உறவை அடைய ஒரு 2 உள்ளீடு ஆர் கேட் தேவை மற்றும் x z என்னும் உறவுக்கு மற்றுமொரு 2 உள்ளீடு ஆர் கேட் தேவைப்படும் அடுத்து இந்த இரு கேட்களின் முடிவையும் அண்டு செய்வதற்கு ஒரு 2 உள்ளீடு அண்டு கேட் தேவைப்படும் ஆக அண்டு கேட்டின் முடிவில் நமக்கு x y அண்டு x z எனக் கிடைக்கும் எனவே ஏதேனும் ஒரு பூலியன் சார்பை நடைமுறைப்படுத்த விரும்பினால் அதில் உள்ள ஒவ்வொரு செயல்களையும் செயற்குட்படுத்திகளையும் கவனிக்க வேண்டும் ஒரு வேளை செயற்குட்படுத்திகள் 2 இருந்தால் 2 உள்ளீடு கேட்கள் தேவைப்படும் 3 இருந்தால் 3 உள்ளீடு கேட்கள் தேவைப்படும் இவ்வாறு படிப்படியாக அனைத்து கேட்களை இணைப்பதன் மூலம் ஒரு டிஜிட்டல் சுற்றை கட்டமைக்க முடியும் நினைவில் கொள்ளுங்கள் இங்கு நாம் பரப்பல் சுணக்கம் மின்திறன் விரயம் போன்ற விஷயங்களைப் பற்றி பேசவில்லை இது ஒரு சாதாரண பூலியன் வெளிப்பாட்டின் நடைமுறையாக்கம் மட்டுமே இதுவரை நாம் வன்பொருள் நடைமுறையாக்கத்தைப் பாதிக்கக்கூடிய விஷயங்களைப் பற்றிக் கவலைப்பட்டதில்லை ஆனால் நடைமுறையில் அவை முக்கியப் பங்கு வகிக்கும் அதாவது சுற்றினுடைய மின்திறன் விரயம் எவ்வளவு உள்ளீடு இணைக்கப்பட்டிருக்கும் என்பதைக் கூறும் ஃபேன் இன் எவ்வளவு வெளியீடு இருக்கலாம் என்பதைக் கூறும் ஃபேன் அவுட் ஒரு வேளை கட்டம் அதிகமானால் உயரும் பரப்பல் சுணக்கம் போன்றவைகள் முக்கியமானவை எனவே ஒரு திறன்மிகு நடைமுறையாக்கம் என்பது இந்தப் பிரச்சனைகளை முடிந்தவரை குறைப்பதாக இருக்க வேண்டும் y x y அவ்வாறு இருக்கையில் நாம் முன்பு விவாதித்ததன் படி Fxy x x' y என்பதை நடைமுறைப்படுத்திட நமக்கு ஒரு நாட் கேட் ஒரு இரு உள்ளீடு அண்டு கேட் ஒரு இரு உள்ளீடு ஆர் கேட் ஆகியவைத் தேவைப்பட்டன ஆக இவை அனைத்தும் பூலியன் செயற்பாட்டை நேரடி நடைமுறையாக்கம் செய்வதற்காகத் தேவைப்படுகிறது அதுவே இந்த சமன்பாட்டிற்கு அட்சார்ப்ஷன் தியரத்தை பொருத்தினால் நமக்கு x y எனக் கிடைக்கும் இந்தச் சமமான புதிய வெளிப்பாடு நமக்கு முன்பு கண்ட அதே உள்ளீடு வெளியீடு இணை ட்ரூத் டேபிள் அதன் உறவு அனைத்தும் அப்படியே தருகின்றன ஆதலால் இந்த புதிய வெளிப்பாடைக் கொண்டே நாம் நடைமுறையாக்கம் செய்வது தான் நல்லது மேலும் இதற்கு வெறும் ஒரு இரு உள்ளீடு ஆர் கேட் மட்டுமே தேவைப்படும் x z x y z மற்றும் ஒரு உதாரணத்தில் அதாவது x y x z என்பதற்கு பகிர்வு விதியை பொருத்தினால் நமக்கு x y z எனக் கிடைக்கும் இதை நடைமுறையாக்கம் செய்ய வேண்டுமென்றால் நமக்கு y z இணைக்கு ஒரு இரு உள்ளீடு அண்டு கேட்டும் மற்றும் இவை இரண்டையும் இணைக்கும் ஒரு இரு உள்ளீடு ஆர் கேட்டும் தான் தேவைப்படும் முன்பு இதே வழக்கிற்கு நமக்கு 2 இரு உள்ளீடு ஆர் கேட்கள் மற்றும் 1 இரு உள்ளீடு அண்டு கேட் தேவைப்பட்டது இப்போது ஒரு இரு உள்ளீடு அண்டு கேட் மற்றும் ஒரு இரு உள்ளீடு ஆர் கேட் மட்டுமே போதுமானது ஆகும் ஆக பூலியன் அல்ஜீப்ராவைக் கொண்டு எளிமையாக்கப்பட்ட வெளிப்பாடை உபயோகிப்பதால் வன்பொருள் தேவைகள் குறைகிறது அது சார்ந்த செயல்திறன் நன்மைகளையும் நம்மால் அடைய முடிகிறது இது ஒரு எளிய உதாரணம் ஆகும் இதைப் போல கொடுக்கப்பட்ட ஆங்கில பிரச்சனைக் கூற்றை ஆய்வு செய்து கடினமான வெளிப்பாடுகள் கூட கிடைக்க வாய்ப்பு உள்ளது உதாரணத்திற்கு இது போல ஒரு கடினமான வெளிப்பாடு கிடைத்திருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் ஆக இதை முன்னர் பார்த்தது போல் நேரடி வன்பொருள் நடைமுறையாக்கம் கூட செய்யலாம் அதற்கு எவ்வளவு கேட்கள் தேவைப்படும் என்று பார்ப்போம் இந்த C ப்ரைமிற்கு ஒரு நாட் கேட் A ப்ரைமிற்கு இன்னொரு நாட் கேட் ABC ஐ உணர்வதற்கு ஒரு 3 உள்ளீடு அண்டு கேட் இதனை C ப்ரைமுடன் சேர்க்க ஒரு இரு உள்ளீடு ஆர் கேட் என இவ்வாறு அடுக்கிக் கொண்ட போகலாம் முடிவில் ஒரு முழுமையடைந்த சுற்று கிடைக்கும் 3 மாறிகள் உள்ளதால் இதன் ட்ரூத் டேபிளில் 8 வரிசைகள் இருக்கும் இந்த கடினமான வெளிப்பாட்டை எளிமையாக்கினால் அதுவும் இதே செயல்களையும் ட்ரூத் டேபிளையும் ஒத்ததாகத் தான் இருக்கும் அப்படியென்றால் இந்த எளிமையாக்கலின் உபயோகம் தான் என்ன அதைத் தெரிந்து கொள்ள அடிப்படை தியரங்கள் மற்றும் ஒப்புக் கொள்கைகள் கொண்டு இந்த வெளிப்பாட்டை எளிமையாக்குவோம் இங்கு A வை A ப்ரைம் உடன் அண்டு செய்து மற்றவைகளை அப்படியே வைத்தால் இது போல் கிடைக்கும் இங்கு A A' 0 ஆகி AC மட்டுமே இருக்கும் பிற தீர்மங்களில் எந்தவித மாற்றமும் செய்யப்படவில்லை அடுத்து AC ஐ A ப்ரைம் B உடனும் C உடனும் அண்டு செய்ய வேண்டும் இதன் காரணமாக AC மட்டுமே மீதம் இருக்கும் அடுத்து திரும்பவும் அண்டு செய்ய வேண்டும் அதாவது AC ஐ A ப்ரைம் C உடனும் C ப்ரைம் உடனும் அண்டு செய்ய வேண்டும் இங்கு A அண்டு A ப்ரைம் 0 ஆகி விடும் அதே போல் C அண்டு C ப்ரைமும் 0 ஆகி விடும் இறுதியில் 0 ப்ளஸ் 0 என்றாகி 0 எனக் கிடைக்கும் ஆக இங்கு வெளியீடு எப்போதுமே 0 ஆக இருக்கும் என்பதால் வெளியீடு Y ஐ நேரடியாக லாஜிக் லோ வுடன் இணைத்து விடலாம் இச்சுற்றானது முந்தைய வழக்கில் வழங்கிய அதே செயல்பாடுகளை இப்பவும் வழங்குகிறது இதைத் தான் லாஜிக் சமன்பாடு என்கிறோம் மேலும் அல்ஜீப்ரிக் எளிமையாக்கலின் உபயோகத்தையும் இங்கு பார்க்கலாம் அடுத்து இங்கு நீங்கள் காணும் உதாரணத்திற்கு டீ மார்கன் தியரத்தை உபயோகிப்போம் இந்த வெளிப்பாட்டை எளிமையாக்கி நடைமுறைப்படுத்த வேண்டும் எளிமையாக்காமல் நேரடி நடைமுறையாக்கமும் செய்யலாம் ஆனால் அது மிக கடினமானதாகவும் செலவு மிகுந்ததாகவும் இருக்கும் இங்கு நீங்கள் காணும் இந்த வெளிப்பாட்டிற்கு ஒரு பொதுவான ப்ரைம் உள்ளது எனவே டீ மார்கன் தியரத்தை இதற்குப் பொருத்துவோம் ஆக இங்கு A'B' C" என்பது A' என்பது A இரட்டைப் ப்ரைம் ஆகவும் B' C' என்பது B' C" என்றும் மாறி விடும் A இரட்டைப் ப்ரைம் A என்று மாறிவிடும் B' C" க்கு இன்னொரு டீ மார்கன் தியரத்தைப் பொருத்தினால் B" அண்டு C" என்றாகி இறுதியில் BC என மாறும் இப்போது வெளிப்பாடு A B A BC என்றிருக்கும் அடுத்து இதனுடைய பெருக்கல் மதிப்பாக AA ABC AB BBC எனக் கிடைக்கும் இதில் A வைப் பொதுவாக வெளியில் எடுத்தால் அடைப்புக்குறிக்குள் 1 மிச்ச தீர்மங்கள் வரும் வெற்று தியரத்தின் படி இதன் மதிப்பு 1 ஆகக் கிடைக்கும் 1 கூட இருக்கும் மிச்ச தீர்மங்களால் எந்தவித உபயோகமும் இல்லை எனவே இங்கு A BC எனக் கிடைக்கும் இப்போது மிச்ச தீர்மங்களைக் கணக்கில் கொண்டு A A'BC என்று தொகுத்து அட்சார்ப்ஷன் தியரத்தை உபயோகிப்போம் அதன் முடிவாக A B C BC எனக் கிடைக்கும் இதில் C ஐ பொதுவாக வெளியில் எடுத்து மற்றும் வெற்று தியரத்தை பொருத்தினால் நமக்கு இறுதி விடையாக A B C எனக் கிடைக்கும் ஆக இந்த வெளிப்பாட்டை நடைமுறைப்படுத்த வெறும் ஒரு மூன்று உள்ளீடு ஆர் கேட் மட்டுமே போதுமானது ஆகும் எனவே இனி எந்த ஒரு பூலியன் வெளிப்பாட்டை நடைமுறைப்படுத்த விரும்பினாலும் அதற்கு முன் எளிமையாக்க முடியுமா என்பதைக் கட்டாயம் பார்க்க வேண்டும் அடுத்து ஷேனான் விரிவாக்கத் தியரம் பற்றிப் பார்ப்போம் இதற்கு பல வகையான பயன்பாடுகள் உள்ளன அது என்ன சொல்கிறது என்றால் 'n' மாறிகள் கொண்ட ஏதேனும் ஒரு செயற்பாடு இருந்தால் அதில் இருந்து ஏதேனும் ஒரு மாறியை வெளியே எடுத்துக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு 'x1' எனும் மாறியை முதலில் 'x1 ப்ரைம்' ஆக வெளியே எடுத்து அந்த செயற்பாட்டில் 'x1' இருக்கும் இடத்தில் எல்லாம் 0 வைப் பதிலிட்டு அதன் முடிவை 'x1 ப்ரைம்' உடன் அண்டு செய்ய வேண்டும் அடுத்தபடி 'x1' வெளியே எடுத்து 'x1' இருந்த இடத்தில் 1 ஐப் பதிலிட்டு வருகின்ற முடிவை 'x1' உடன் அண்டு செய்ய வேண்டும் இறுதியில் இவை இரண்டையும் ஆர் செய்தால் ஒரு சமமான உறவு கிடைக்கும் இதைத்தான் ஷேனான் விரிவாக்கத் தியரம் சொல்கிறது Fx1 x2 x3 xN x1' F0 x2 x3 xN x1 F1 x2 x3 xN சுலபமாகச் சொல்ல வேண்டும் என்றால் இப்போது இடதுப் பக்கத்தில் x1 0 என்று பதிலிட்டால் x1 என்பது மட்டும் 0 என இருக்கும் அதே நேரம் வலதுப் பக்கத்தில் x1 0 எனப் பதிலிட்டால் முதல் தீர்மத்தில் x1' 0' 1 என மாறி விடும் இரண்டாவது தீர்மத்தில் 0 வுடன் அண்டு செய்யப்படுவதால் விடையும் 0 எனக் கிடைக்கும் ஆக மொத்தம் இட மற்றும் வலப் பக்கச் சமன்பாடுகள் சமமானதாக இருப்பதைக் காணலாம் இது போல் x1 1 என பதிலிட்டால் இன்னொரு தீர்மமும் கிடைக்கும் முடிவில் x1 0 மற்றும் x1 1 எனும் இரண்டு வழக்கிலும் கிடைத்த வெளிப்பாடைக் கூட்டினால் அதாவது ஆர் செய்தால் இறுதி வெளிப்பாடு கிடைக்கும் இந்த தியரத்தைப் புரிந்துக் கொள்ள இரு மாறி கொண்ட ஒரு உதாரணத்தைப் பார்க்கலாம் நமக்கு நன்கு அறிமுகமான Fxy x x' y என்பதை எடுத்துக் கொள்வோம் இங்கு 'x1' என்பது 'x' மற்றும் 'x2' என்பது 'y' இப்போது தியரம் படி 'x' ஐ வெளியே எடுத்தால் x ப்ரைம் F0y x F1y என எழுதிக் கொள்ளலாம் அடுத்து நாம் F0y மற்றும் F1y ஆகியவற்றைக் கணக்கிட வேண்டும் அதை எப்படிச் செய்வது முதலில் F0y கண்டுபிடிக்க x 0 எனப் பதிலிட வேண்டும் அப்போது F0y 0 0' y 0 1 y y எனக் கிடைக்கும் அதே போல் x 1 எனப் பதிலிட்டால் F1y 1 1' y 1 0 y 1 எனக் கிடைக்கும் ஆக F0y மற்றும் F1y மதிப்பினை முதற்படியில் உள்ள வெளிப்பாட்டில் பதிலிட்டால் நமக்கு x ப்ரைம் y x எனக் கிடைக்கும் இதன் மூலம் நாம் எடுத்துக் கொண்ட உதாரணத்தின் மறு பதிப்பாகவே கிடைத்துள்ளது என்பதை அறியலாம் ஆக இந்த விளக்கம் எந்த வகையான வழக்கத்திற்கும் பொருந்தும் Fx1 x2 x3 xN x1' F1 x2 x3 xN x1 F0 x2 x3 xN மற்றும் இது இருநிலை வடிவம் ஆகும் இருநிலை வடிவத்தைப் பொறுத்தவரை அண்டு ஆர் ஆகவும் ஆர் அண்டு ஆகவும் மாற்றம் செய்யப்படவேண்டும் எனவே இங்கு இருந்த அண்டு வடிவம் ஆர் ஆகவும் மற்றும் இங்கு இருந்த ஆர் வடிவம் அண்டு ஆகவும் மாற்றினால் முன்னர் சம் ஆப் ப்ராடக்ட் ஆக இருந்த தீர்மங்கள் ப்ராடக்ட் ஆப் சம் ஆக மாறி விட்டது இது ஷேனான் விரிவாக்க தியரத்தின் இருநிலை வடிவ பிரதிநிதித்துவம் ஆகும் இந்தத் தியரத்தை எளிமையாக்கல் தேவைகளுக்கும் பயன்படுத்தலாம் அதற்கு உதாரணமாக இங்கே கொடுக்கப்பட்டுள்ள 5 மாறிகள் கொண்ட ஒரு கேள்வியை எடுத்துக் கொள்வோம் இதற்கு ஷேனான் விரிவாக்கத் தியரத்தை பிரயோகிக்க வேண்டுமானால் ஏதேனும் ஒரு மாறியை வெளியே எடுக்க வேண்டும் பொதுவாக மாறியைத் தேர்வு செய்யும் போது பெரும்பான்மையான தீர்மங்களில் காணப்படும் ஒரு பொதுவான மாறியையே எடுத்துக் கொள்ள வேண்டும் அப்படிப் பார்த்தால் இங்கு A என்னும் மாறி தான் அதன்படி பொருந்துகிறது ஆக இங்கு A வை வெளியே எடுத்தால் நமக்கு F0BCDE மற்றும் F1BCDE எனும் இரண்டு உறவுகள் கிடைக்கும் அடுத்து F0BCDE ஐ A பார் உடன் அண்டு செய்ய வேண்டும் அது போல் F1BCDE ஐ A உடன் அண்டு செய்ய வேண்டும் ஆக இப்படித் தான் ஷேனான் விரிவாக்கத் தியரத்தைப் பயனாக்குகிறோம் இங்கு எந்த ஒரு மாறியையும் நீங்கள் வெளியே எடுத்துக் கொள்ளலாம் உதாரணத்திற்கு B வை வெளியே எடுத்தால் FA0CDE FA1CDE எனும் உறவுகள் கிடைக்கும் இறுதி வெளிப்பாட்டிற்கு B பார் அண்டு FA0CDE மற்றும் B அண்டு FA1CDE ஆகியவைத் தேவைப்பட்டிருக்கும் இப்போது A வை வெளியே எடுத்திருந்தால் F0BCDE ஐக் கண்டுபிடிக்க A 0 எனப் பதிலிடுங்கள் பின் என்ன கிடைக்கும் இங்கு 0 இங்கு 0 காம்ப்ளிமென்ட் அண்டு B மற்றும் இங்கு 0 அண்டு மிச்ச தீர்மங்கள் அடுத்தக் கட்டத்தில் இது ஆர் என்பதால் 0 வின் பங்களிப்பு பெரியதாக இருக்காது அடுத்து 0 காம்ப்ளிமென்ட் அண்டு B என்பது 1 அண்டு B என்றாகி B எனக் கிடைக்கும் இறுதித் தீர்மம் 0 வை அண்டு செய்வதால் 0 ஆகிவிடும் ஆக நமக்குக் கிடைக்கும் முடிவு ஆனது 0 ஆர் B ஆர் 0 B அதாவது F0BCDE B அடுத்து F1BCDE 1 1 பார் அண்டு B 1 அண்டு மிச்ச தீர்மங்கள் வெற்றுத் தியரத்தின் படி 1 உடன் எதை ஆர் செய்தாலும் முடிவில் 1 தான் கிடைக்கும் என்பதை நாம் ஏற்கனவே அறிந்தது தான் ஆக F1BCDE 1 என நேரடியாக எழுதிக் கொள்ளலாம் ஆக நமக்குக் கிடைத்த இந்த இரு தீர்மங்களையும் ஷேனான் விரிவாக்கத் தியரத்தின் படி இணைக்க வேண்டும் அதன் படி F0BCDE யுடன் A பார் ஐ அண்டு செய்து மற்றும் F1BCDE யுடன் A ஐ அண்டு செய்து இறுதியில் இரண்டு முடிவினையும் ஆர் செய்ய வேண்டும் அவ்வாறு செய்தால் நமக்கு A A பார் B என கிடைக்கும் இது அட்சார்ப்ஷன் தியரம் படி A B என மாற்றிக் கொள்ளலாம் இதுதான் எளிமையாக்கப்பட்ட வடிவம் ஆகும் அடிப்படைத் தியரங்கள் மற்றும் ஒப்புக் கொள்கைகள் கொண்டும் இதனை எளிமையாக்க இயலும் ஆனால் இந்த எடுத்துக்காட்டு ஷேனான் தியரத்தின் பயன்பாட்டை தெரிந்து கொள்ள உதவுகிறது இறுதியாக ஷேனான் விரிவாக்கத் தியரத்தின் சில பயன்பாடுகளைத் தெரிந்து கொள்வோம் இது தான் நம்முடைய அடிப்படை ஷேனான் விரிவாக்கத் தியரம் இதில் x1 வெளியே எடுக்கப்பட்டுள்ளது ஆனால் இந்தக் குறிப்பிட்ட வெளிப்பாட்டில் x2 முதல் xN வரை மாறிகள் உள்ளன எனவே இதனை மேலும் இன்னொரு மாறியை அடிப்படையாகக் கொண்டு விரிவாக்கம் செய்யலாம் அதை x2 என தேர்ந்தெடுத்துக் கொண்டால் இந்த தீர்மத்தில் x2 ப்ரைம் வெளியே வந்து உள்ளே F ல் x2 0 என்ற மாற்றம் செய்ய வேண்டும் மிச்ச மாறிகள் அப்படியே இருக்கும் அதே போல் அடுத்த தீர்மத்தில் x2 வெளியே வந்து F ல் x2 1 என்றிருக்கும் இந்த இரு நிலைகளிலும் x10 ஆகத் தான் இருக்கிறது இது போல் விரிவாக்கத்தை முழுமையாகச் செய்து முடித்தால் ஒரு விஷயம் புரியும் அதாவது இந்த நான்கு தீர்மத்தில் இருந்து தெரிவது யாதெனில் x1 ப்ரைம் வெளியே இருக்கும் போது உள்ளே x2 ப்ரைம் மற்றும் x2 உள்ளது அதே போல் x1 வெளியே இருக்கும் போது உள்ளே x2 ப்ரைம் மற்றும் x2 உள்ளது ஆக இதன் தொடர்பான தீர்மங்களைக் கண்டால் நமக்கு F 0 0 மிச்சத் தீர்மங்கள் F 0 1 மிச்சத் தீர்மங்கள் F 1 0 மிச்சத் தீர்மங்கள் F 1 1 மிச்சத் தீர்மங்கள் எனக் கிடைக்கின்றன F0 1 x3 xN x1 F1 0 x3 xN x2 F1 1 x3 xN ஆக இது போல் ஒவ்வொரு மாறியையும் வெளியே கொண்டு வந்து இதனை விரிவுபடுத்திக் கொண்டே செல்லலாம் அதாவது x3 ஐ வெளியே எடுத்தால் முதல் தீர்மம் F 0 0 0 இரண்டாவது தீர்மம் F 0 0 1 போலக் கிடைக்கும் ஆக ஷேனான் விரிவாக்கத் தியரத்தால் நெஸ்டிங் செய்ய இயலும் என்பதை அறிந்து கொண்டோம் இதனை விரிவுப்படுத்திக் கொண்டே செல்லலாம் இதன் பயனைப் பிந்தைய வகுப்புகளில் நாம் விரிவாகப் பார்ப்போம் இப்போது ஒரு 2 மாறிகள் கொண்ட ஒரு சிக்கல் வினாவினை உதாரணமாக எடுத்துக் கொள்வோம் இங்கு கொடுக்கப்பட்டுள்ள வினாவில் x y எனும் இரு மாறிகளை எடுத்துக் கொள்வோம் ஆக x ஐ வெளியே எடுத்தால் F0y மற்றும் F1y ஆகிய தீர்மங்கள் கிடைக்கும் அடுத்து y ஐ வெளியே எடுத்தால் x ப்ரைம் ஐச் சார்ந்து F00 F01 எனும் தீர்மங்கள் மற்றும் x ஐச் சார்ந்து F10 F11 எனும் தீர்மங்களும் வரும் அடுத்து y ப்ரைமை அடைப்புக்குறியிலிருந்து வெளியே எடுத்தால் x ப்ரைம் y ப்ரைம் F00 x ப்ரைம் y F01 x y ப்ரைம் F10 மற்றும் x y F11 எனக் கிடைக்கும் உதாரணத்திற்கு நமக்கு நன்கு அறிமுகமான Fxy x x' y என்பதை எடுத்துக் கொள்வோம் இதன் ட்ரூத் டேபிளில் இருந்து F00 0 F01 1 F10 1 மற்றும் F11 1 என்பதை அறிந்து கொள்ளலாம் இதை எவ்வாறு கணக்கிடுவது என்பதை நாம் ஏற்கனவே பார்த்திருக்கிறோம் ஆக இதன் தொடர்புடைய தீர்மங்களை நாம் அண்டு செய்வோம் அதாவது x ப்ரைம் y ப்ரைம் ஐ F00 வுடன் அண்டு செய்வோம் x ப்ரைம் y ஐ F01 வுடன் அண்டு செய்வோம் x y ப்ரைம் ஐ F10 வுடன் அண்டு செய்வோம் மற்றும் x y ஐ F11 வுடன் அண்டு செய்வோம் இதற்கான மதிப்புகளைப் பொருத்தினால் நமக்கு இறுதி வெளிப்பாடாக x ப்ரைம் y x y ப்ரைம் x y எனக் கிடைக்கும் இதனை நீங்கள் எளிமையாக்கலும் செய்யலாம் ஆனால் அதைப் பற்றி இங்கு நாம் பேசவில்லை இங்கு நான் கூற விரும்புவது என்னவென்றால் மேற்சொன்ன முறையில் நீங்கள் பிரதிநிதித்துவப் படுத்தலாம் மற்றும் விரிவாக்கமும் செய்யலாம் இதனை எளிமையாக்க வேண்டுமென்றால் கடைசி இரண்டு தீர்மங்களில் x ஐப் பொதுவாக வெளியே எடுத்து நிறைவுப்பாடு விதியைப் பயன்படுத்தினால் முடிவில் x x ப்ரைம் y எனும் இந்த வெளிப்பாடைத் திரும்பப் பெறலாம் சரி இந்தத் உதாரணத்தைப் பொறுத்தவரை நமக்கு x ப்ரைம் y x y ப்ரைம் x y எனும் இந்த 3 தீர்மங்கள் தான் உண்மையில் கிடைக்கின்றன இந்த ட்ரூத் டேபிளில் இந்த மூன்று தீர்மங்களுக்கும் வெளியீட்டில் 1 வந்திருப்பதைக் கவனியுங்கள் இதற்கானப் பயன்பாட்டினைப் பின்னர் பார்க்கவிருக்கிறோம் அடுத்த பாடக்கோப்பில் இந்த இடத்திலிருந்து விவாதத்தைத் தொடங்குவோம் முடிவுரையாக இன்றையக் குறிப்பிட்ட வகுப்பில் விவாதித்ததை சுருக்கமாகப் பார்ப்போம் ஒரு வெளிப்பாட்டில் உள்ள மாறிகளுக்கு அனைத்து வகையான பைனரி சாத்தியங்களைப் பதிலிட்டு வெளியீட்டைப் பெற முடியும் அதிலிருந்து ட்ரூத் டேபிளை பெற முடியும் எந்த ஒரு பூலியன் ஏற்பாட்டையும் லாஜிக் கேட்கள் கொண்டு நடைமுறையாக்கம் செய்யவியலும் பூலியன் அல்ஜீப்ராவைக் கொண்டு எளிமையாக்கப்பட்ட பூலியன் வெளிப்பாடுகளைப் பெறலாம் மற்றும் ஷேனான் விரிவாக்கத் தியரம் மற்றும் அதன் நெஸ்டட் தன்மையானது பூலியன் சார்புகளைக் கையாளுவதற்கு உதவிகரமாக இருக்கும்